நாங்கள் அசைன்மென்ட் எண் 4 ஐத் தீர்த்து வருகிறோம் 1 முதல் 5 வரையிலான ப்ராப்ளம் ஐத் தீர்த்துள்ளோம் எனவே இப்போது ப்ராப்ளம் எண் 6 ஐத் தீர்க்கிறோம் இது ஒரு நீண்ட சிலிண்டரைக் கருத்தில் கொண்டு அதன் அச்சு z அச்சில் உள்ளது என்று கூறுகிறது அதாவது எங்களிடம் ஒரு நீண்ட சிலிண்டர் உள்ளது இதனால் விளிம்பு விளைவுகள் இல்லாமல் போகின்றன அதன் அச்சு z அச்சில் உள்ளது இது எலெக்ட்ரிக் சசப்டப்பிளிட்டி χ e மின்சார பாதிப்புக்குள்ளான கொண்ட டைஎலெக்ட்ரிக்ஸ் மின்கடத்தா பொருளால் ஆனது இது ஒரு சீரான மின்சார புலத்தில் E இல் E0 y க்கு சமமாக இருந்தால் இப்போது இந்த சிலிண்டரில் மின்சார புலம் போலரைசேஷன் மற்றும் டிஸ்பிளேஸ்மென்ட் இடப்பெயர்ச்சி ஆகியவற்றை கண்டறியவும் எனவே நான் அதை மேலே இருந்து பார்த்தால் மேலே இருந்து இந்த சிலிண்டரைப் பார்த்தால் என்ன நடக்கிறது இங்கே ஒரு மெட்டீரியல் பொருள் χ e மற்றும் நாம் அதை y திசையில் செல்லும் ஒரு சீரான புலத்தில் வைத்துள்ளோம் இப்போது அனுபவத்திலிருந்து இது உள்ளே ஒரு யூனிபார்ம் போலரைசேஷன் ஐ சீரான துருவமுனைப்பு உருவாக்கப் போகிறது என்பதையும் இந்த யூனிபார்ம் போலரைசேஷன் சீரான துருவமுனைப்பு என்ன செய்கிறது என்பதையும் நாம் அறிவோம் இது எதிர் திசையில் ஒரு மின்சார புலத்தை உருவாக்குகிறது இது எதிர் திசையில் மஞ்சள் நிறத்தால் நான் காண்பிக்கும் ஒரு மின்சார புலத்தை உருவாக்குகிறது எனவே உள்ளே நெட் பீல்ட் நிகர புலம் என்பது அப்லைட் புலம் மற்றும் உருவாக்கப்பட்ட புலம் ஆகியவற்றின் கலவையாகும் எனவே உருவாக்கப்பட்ட போலரைசேஷன் துருவமுனைப்பு p என்பது E இன் அதே திசையில் உள்ளது எனவே இது y திசையில் உள்ள p ஆகும் இந்த இன்டர்ன் ஒரு எலெக்ட்ரிக் பீல்ட் மின் புலம் E ஐ உருவாக்கும் இது மைனஸ் P டிவைடட் பை 2 எப்சிலன் 0 க்கு சமம் அல்லது y திசையில் மைனஸ் P டிவைடட் பை 2 எப்சிலன் 0 க்கு சமம் ஆகும் எனவே உள்ளே நெட் பீல்ட் நிகர புலம் E க்குள் E என்பது அப்லைட் E ஆகும் இது E 0 y மைனஸ் P டிவைடட் பை 2 எப்சிலன் 0 y க்கு சமம் EE0yPPyE P20 P20y EE0y P20y Pe0Ee0E0 P20yPe0E0 eP2 P1e2e0E0P2e2e0E0y இப்போது p இன் கன்ஸ்டீடீயூட்டிவ் ரிலேஷன்ஷிப் உறவைப் பயன்படுத்தி உள்ளே p ஐக் காணலாம் எல்லாமே y திசையில் இருப்பதால் வெக்டர் திசையன் அடையாளத்தை மேலே எழுத நான் கவலைப்பட மாட்டேன் அல்லது தற்போதைக்கு எழுதுவோம் உள்ளே P என்பது அந்த இடத்தில் χ e எப்சிலன் 0 E க்கு சமம் எனவே இது y திசையில் χ e எப்சிலன் 0 E0 மைனஸ் P டிவைடட் பை 2எப்சிலன் 0 க்கு சமமாக இருக்கும் எல்லாவற்றையும் y திசையில் இருப்பதால் P என்பது χ e எப்சிலன் 0 E 0 மைனஸ் P χ e டிவைடட் பை 2 க்கு சமமாக இருக்கும் எனவே இப்போது என்னிடம் உள்ள சமன்பாடு p என்பது χ e எப்சிலன் 0 E0 மைனஸ் P χ e டிவைடட் பை 2 ஆகும் அது p 1 பிளஸ் χ e டிவைடட் பை 2 எனக்கு கொடுப்பதுχ e எப்சிலன் 0 E0 அல்லது P என்பது 2 χ e டிவைடட் பை 2 பிளஸ் χ e எப்சிலன் 0 E0 க்கு சமம் கவனியுங்கள் χ e என்பது 0 ஆக இருந்தால் P என்பது இல்லை எனவே இப்போது நான் வெக்டர் திசையன் அடையாளத்தை வைக்கலாம் p என்பது y திசையில் இருக்கும் உள்ளே எலக்ட்ரிக் பீல்ட் E என்பது வேறொன்றுமில்லை E என்பது E 0 மைனஸ் P டிவைடட் பை 2 எப்சிலன் 0 ஆகும் எனவே இது y திசையில் E 0 மைனஸ் χ e டிவைடட் பை 2 பிளஸ் χ e E 0 ஆக இருக்கும் E E0 P20E0 e2eE0y 22eE0y D1e0E 2 1e2e0E0y எனவே இது y திசையில் 2 டிவைடட் பை 2 பிளஸ் χ e E 0 ஆக வெளிவருகிறது டிஸ்பிளேஸ்மென்ட்இடப்பெயர்ச்சி பற்றி என்ன டிஸ்பிளேஸ்மென்ட் இடப்பெயர்ச்சி என்பது வேறு ஒன்றும் இல்லை ஆனால் நான் நேரடியாக இதனை 1 பிளஸ் χ e எப்சிலன் 0 E என எழுதலாம் அல்லது எப்சிலன் 0E பிளஸ் P உறவைப் பயன்படுத்தலாம் இது எல்லாமே ஒரே விஷயம் எனவே இது y திசையில் 2 1 பிளஸ் χ e டிவைடட் பை 2 பிளஸ் χ e டைம்ஸ் E 0 எப்சிலன் 0 ஆக இருக்கும் அடுத்த கேள்வி எண் 7 இது உண்மையில் ஒரு இன்டகரல் ஒன்றைக் கண்டுபிடிக்கஏற்கனவே அறியப்பட்ட ரிலேஷன்ஷிப் ஐ பயன்படுத்துகிறது எனவே நாம் ஒரு நீண்ட சாலினாயிட்ய்டின் புலத்தை பார்த்து ஒரு குறிப்பிட்ட இன்டகரல் கணக்கிட அதை பயன்படுத்துகிறோம் எனவே ஒரு நீண்ட சாலினாயிட் ஐ கவனியுங்கள் இது B க்குள் ஒரு புலத்தை கொண்டுள்ளது அது மூயு 0 k z க்கு சமம் இங்கு k என்பது சர்பேஸ் மேற்பரப்பு மின்னோட்டமாகும் R என்பது சாலினாயிட்ய்டின் ஆரம் என்றால் இந்த உண்மை மற்றும் பயோ சாவர்ட் சட்டத்தின் அடிப்படையில் இன்டகரல் மதிப்பு Bin0kz ∞dz02πdϕR rcosϕ ϕz2R2r2 2rRcosϕ 32 எனவே இன்டகரல் dz பிரைம் மைனஸ் இன்பினிடி முதல் இன்பினிடி வரை இன்டகரல் dФ பிரைம் 0 முதல் 2 பை வரை R மைனஸ் r கோசைன் ஆஃப் பை மைனஸ் ஃபை பிரைம் டிவைடட் பை z பிரைம் 2 பிளஸ் R 2 பிளஸ் r 2 மைனஸ் 2 r R கோசைன் ஆஃப் பை மைனஸ் ஃபை பிரைம் 32 நாங்கள் கொடுத்த வேலையில் டைபோகிராபிகல் அச்சுக்கலை பிழை உள்ளது z பிரைமுக்கு பதிலாக நாம் அங்கு z எழுதியுள்ளோம் எனவே தயவுசெய்து அதை சரிசெய்யவும் இந்த மதிப்பு r என்பது R க்கும் குறைவாகவோ அல்லது R ஐ விட அதிகமாகவோ உள்ளது இதை நாம் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் இப்போது பயோ சாவர்ட் சட்டத்தின்படி B என்பது வேறு ஒன்றுமில்லை நான் இதனை இன்டகரல் மூயு 0 டிவைடட் பை 4 பை I dl பிரைம் கிராஸ் r மைனஸ் r பிரைம் டிவைடட் பை மாடுலஸ் r மைனஸ் r பிரைம் 3 dV பிரைம் என்று கூட எழுதலாம் இது மூயு 0 டிவைடட் பை 4 பை இன்டகரல் j பிரைம் கிராஸ் r மைனஸ் r பிரைம் டிவைடட் பை மாடுலஸ் r மைனஸ் r பிரைம் 3 dV பிரைம் இங்கே எழுதப்பட்ட இந்த இன்டகரல் ஒருங்கிணைப்பை நாம் கணக்கிட்டு இந்த வடிவத்திற்கு இது வந்துள்ளது என்பதை காட்டினால் நீங்கள் கணக்கிட விரும்பும் இன்டகரல் மதிப்பு என்ன என்பதை நாங்கள் தொடர்பு படுத்தலாம் B 0I4πdlr rr r3dV04πjr×r rr r3dV ஆம்பியர்ஸ் பிரைம் மூலம் கணக்கிடப்பட்ட மதிப்புடன் இது தொடர்பான இந்த இன்டகரல் ஒருங்கிணைப்பின் மதிப்பை நாம் காணலாம் எனவே இப்போது அதைச் செய்வோம் இந்த ப்ராப்ளம் த்தில் நான் என்ன செய்வேன் இது z திசையில் மொழிபெயர்ப்பாக மாறாதது என்பதால் z இன் எந்த மதிப்பில் நான் காந்தப்புலத்தை கணக்கிட்டாலும் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே நான் காந்தப்புலத்தை z இல் 0 க்கு சமமாக கணக்கிடுவேன் இது எனது வேலையை சிறிது எளிதாக்குகிறது எனவே நாம் இந்த சொலினாய்டு ஐ பார்க்கிறோம் என்று பார்ப்போம் இதற்காக B ஐ z இல் 0 க்கு சமமாக சில r இல் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் இது மூயு 0 டிவைடட் பை 4 பை இன்டகரல் j பிரைம் கிராஸ் r மைனஸ் r பிரைம் டிவைடட் பை மாடுலஸ் r மைனஸ் r பிரைம் 3 dV பிரைம் ஆகும் தற்போதைய கரண்ட் டென்சிட்டி அடர்த்தி என்ன என்பதைப் பார்ப்போம் தற்போது கரண்ட் சர்பேஸ் இல் மேற்பரப்பில் மட்டுமே பாய்கிறது எனவே தற்போதைய கரண்ட் டென்சிட்டி அடர்த்தி j r பிரைம் என நான் எழுத முடியும் இது பை பிரைம் திசையில் உள்ளது எனவே இது K டெல்டாவாக இருக்கப் போகிறது நான் சிலிண்டரிகள் கோஆர்டினட்ஸ் உருளை ஆயத்தொலைவுகளை s மைனஸ் R அல்லது s பிரைம் மைனஸ் R என பயன்படுத்துவேன் இங்கு s என்பது சிலிண்டரிகள் கோஆர்டினட்ஸ் உருளை ஆயத்தொலைவு ரேடியல் திசையில் டெல்டாவின் s பிரைம் மைனஸ் R ஆகும் இது பை பிரைம் திசையில் செல்கிறது r வெக்டர் திசையன் நாம் z ஐ பூஜ்ஜியத்திற்கு சமம் ஆக எடுக்கிறோம் எனவே இது r s தவிர வேறில்லை r பிரைம் வெக்டர் திசையன் என்பது s பிரைம் திசையில் இருக்கும் s பிரைம் z திசையில் இருக்கும் z பிரைம்மாகவும் இருக்கும் ஆகையால் நான் B ஐ z இல் 0 க்கு சமமாக எழுத முடியும் மேலும் சில s மற்றும் Φ என்பது இது மூயு 0 டிவைடட் பை 2 பை k என வெளியே வருகிறது இன்டகரல் ஒருங்கிணைப்பின் டெல்டாவின் s பிரைம் மைனஸ் R Φ பிரைம் யூனிட் வெக்டர் அலகு திசையன் கிராஸ் r இது rs மைனஸ் s பிரைம் s பிரைம் யூனிட் வெக்டர் அலகு திசையன் மைனஸ் z பிரைம் z யூனிட் வெக்டர் அலகு திசையன் டிவைடட் பை jrkδs Rrrsrsszz Bz0sϕ 0k2πs Rrs ss zzz2s2r2 2srcosϕ 32sdsdϕdz 0k2πrs Rs zzz2R2r2 2Rrcosϕ 32Rdϕdz இப்போது தூரம் என்பது z பிரைம் 2 மற்றும் இந்த r s யூனிட் வெக்டர் அலகு திசையன் மைனஸ் s பிரைம் யூனிட் வெக்டர் அலகு திசையன் டிஸ்டன்ஸ் தூரம் ஆகும் இது s பிரைம் 2 பிளஸ் r 2 மற்றும் மைனஸ் 2s பிரைம் r கொசைன் பை மைனஸ் பை பிரைம் 32 இது நான் இப்போது பயன்படுத்திய தூரத்தைக் காண எளிதானது நீங்கள் s மற்றும் s பிரைம் ஐ பார்த்தால் நாம் உண்மையில் இங்கே தூரத்தைப் பார்க்கிறோம் ஒரு x y x மற்றும் y காம்போனன்ட் கூறுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த பதிலை பெறுவீர்கள் எனவே நான் இங்கே s பிரைம் இன்டகரல் இப்படி எழுத செய்ய முடியும் மற்றும் இதை மூயு 0 என எழுதலாம் இந்த 2 பை எப்படி வந்தது இது 4 பை மூயு 0 k டிவைடட் பை 4 pi இன்டகரல் ஒருங்கிணைப்பின் Φ பிரைம் கிராஸ் rs மைனஸ் s பிரைம் இப்போது Rs பிரைம் யூனிட் வெக்டர் அலகு திசையன் மைனஸ் z பிரைம் z டிவைடட் பை z பிரைம் 2R 2 பிளஸ் r 2 மைனஸ் 2 Rr கொசைன் பை மைனஸ் பை பிரைம் 32 வரும் மற்றும் நான் dΦ பிரைம் Rdz பிரைம் இன்டகரல் அதாவது வால்யும் இன்டகரல் மட்டுமே இங்கேயும் நான் எழுதியிருக்க வேண்டும் ஏனென்றால் வால்யும் இன்டகரல் என்பது வேறு ஒன்றும் இல்லை ds பிரைம் s பிரைம் dΦ பிரைம் dz பிரைம் ds பிரைம் நாம் ஏற்கனவே இன்டகரல் ஒருங்கிணைத்து செய்து உள்ளோம் இதனால் s பிரைம் மானது r ஆல் மாற்றப்படுகிறது இப்போது இறுதியில் B என்பது z திசையில் உள்ளது என்பதை நான் அறிவேன் Φ பிரைம் கிராஸ் S அதே x y சமதள பரப்பு தட்டையான பரப்பு ல் உள்ளது இது எனக்கு z திசையில் ஒரு காம்போனன்ட் கூறு கொடுக்க போகிறது Φஃபை பிரைம் கிராஸ் sஎஸ் பிரைம் மீண்டும் அது எனக்கு z திசையில் ஒரு காம்போனன்ட் ஐ கூறு கொடுக்கப் போகிறது இருப்பினும் Φஃபை பிரைம் கிராஸ் z எனக்கு x y சமதள பரப்பு தட்டையான பரப்பு ல் ஒரு காம்போனன்ட் கூறு ஐ தரப்போகிறது அது 0 உடன் இன்டகரல் ஒருங்கிணைத்து செய்ய வேண்டும் ஏனென்றால் இடது புறத்தில் பைனல் இறுதி B அது z திசையில் உள்ளது எனவே இது இந்த கடைசி டேர்ம் இன்டகரல் ஒருங்கிணைத்துக்கு பங்களிக்காது இந்த இன்டகரல் ஐ ஒருங்கிணைத்து நான் z பிரைம் உடன் எழுதினால் பதில் 0 ஆக இருக்கும் என்று எனக்குத் தெரியும் ஏனென்றால் இடது புறத்தில் x y சமதள பரப்பு தட்டையான பரப்பு ல் எந்த ஒரு காம்போனன்ட் ம் கூறுகளும் இல்லை எனவே நான் இப்போது B உடன் மட்டும் இருக்கிறேன் இது மூயு 0 ஆகும் 0kz 0k4π ∞dz02πRdϕϕ×rs Rsz2R2r2 2rRcosϕ 32 நான் இப்போது இப்படி எழுதலாம் Z திசையில் மூயு 0 என்பது மூயு 0 k டிவைடட் பை 4 pi இன்டகரல் dz பிரைம் மைனஸ் இன்பினிட்டி முடிவிலி முதல் இன்பினிட்டிமுடிவிலி வரை க்கு சமம் இன்டகரல் ஒருங்கிணைத்துR d Φ பிரைம் 0 முதல் 2 pi முறை வரை Φ பிரைம் கிராஸ் rs மைனஸ் R s பிரைம் டிவைடட் பை z பிரைம் 2 பிளஸ் R 2 பிளஸ் r 2 மைனஸ் 2 Rr கோசைன் பை மைனஸ் பை பிரைம் 3 2 ஆகும் Φ பிரைம் கிராஸ் s என்றால் என்ன என்று பார்ப்போம் எனவே இந்த x y சமதள பரப்பு தட்டையான பரப்பு ல் பார்ப்போம் இது s பிரைம் என்று சொல்லலாம் இது Φபிரைம் மற்றும் இது s இந்த கோணம் பை பிரைம் மற்றும் s மற்றும் s பிரைம் க்கு இடையிலான இந்த கோணம் Φ மைனஸ் Φ பிரைம் ஆகும் எனவே இந்த கட்டத்தில் இது s இது Φ பிரைம் s மற்றும் s பிரைம் யூனிட் வெக்டர் அலகு திசையன் இடையேயான கோணம் பை மைனஸ் பை பிரைம் எனவே Φ பிரைம் யூனிட் வெக்டர் அலகு திசையன் மற்றும் Φ யூனிட் வெக்டர் அலகு திசையன் இடையேயான கோணமும் இங்கே இல்லை இதை வேறு நிறத்தில் காண்பிக்கிறேன் Φ மைனஸ் Φ பிரைம் எனவே இந்த கோணம் பை 2 மைனஸ் பை மைனஸ் பை பிரைம் ஆகும் இப்போதுயூனிட் வெக்டர் அலகு திசையன் பை பிரைம் கிராஸ் s என்பது z திசையில் செல்லப் போவதை நீங்கள் காணலாம் எனவே மைனஸ் z திசை மைனஸ் z திசை சைன் பை டிவைடட் பை 2 மைனஸ் Φஃபை மைனஸ் Φ பிரைம் அதனால் அது கோசைன் பை மைனஸ் ஃபை பிரைம் கிராஸ் s பிரைம் இருக்கப் போகிறது மற்றும் இது Φ பிரைம் கிராஸ் s பிரைமிற்கு சமம் நீங்கள் பார்க்க முடியும் Φ பிரைம் கிராஸ் s பிரைம் மைனஸ் z எனவே மேலே வலது புறம் உள்ள மூயு 0 k டிவைடட் பை 4 pi இன்டகரல் dz பிரைம் மைனஸ் இன்பினிட்டி முடிவிலி முதல் இன்பினிட்டிமுடிவிலி வரை க்கு சமம் இன்டகரல் ஒருங்கிணைத்துR d Φ பிரைம் 0 முதல் 2 pi வரை உள்ளே எனக்கு R மைனஸ் r கோசைன் மைனஸ் z திசையில் கிடைக்கிறது s zcos ϕ s z 0k 0k4π ∞dz02πRdR rcosϕ z2R2r2 2rRcosϕ 32 4πR rR 0 rR எனவே நான் இப்போது z யூனிட் வெக்டர் அலகு திசையன்அகற்றி இடது புறத்தில் மூயு 0 k டிவைடட் பை z பிரைம் 2 பிளஸ் R 2 பிளஸ் r 2 மைனஸ் 2 Rr கொசைன் ஆஃப் மைனஸ் 32 மீதமுள்ள விஷயங்கள் எளிமையானவை நான் இரண்டு பக்கங்களிலும் மூயு 0 k ஐ கான்செல் செய்ய முடியும் இது r க்கு R ஐ விட குறைவாக மட்டுமே உள்ளது r க்கு R ஐ விட பெரியதாக எந்த புலமும் இல்லை எனவே அது 0 ஆக இருக்க வேண்டும் ஆகையால் என்னிடம் உள்ள பதில் என்னவென்றால் இன்டகரல் ஒருங்கிணைப்பின் மைனஸ் இன்பினிடி முடிவிலி முதல் இன்பினிடி முடிவிலி வரை dz பிரைம் இன்டகரல் d Φ பிரைம் 0 முதல் 2 pi வரை அதெல்லாம் நான் எழுதியது R ஐ விட க்கு 4 pi டிவைடட் பை R என்பது R ஐ விட r குறைவானது ஆகவும் 0 என்பது R ஐ விட r அதிகமானது ஆகவும் இருக்கும் அடுத்த கேள்வி எண் 8 அதனுடன் ஒரு டிஸ்க்வட்டு அதன் மையம் ஆரம்பத்தில் உள்ளது எனவே இது z அச்சு சீரான சர்பேஸ் மேற்பரப்பு சார்ஜ் டென்சிட்டி அடர்த்தி சிக்மாவைக் கொண்டுள்ளது மற்றும் ஆங்குலர் ஸ்பீட் கோண வேகம் ஒமேகா வுடன் சுழல்கிறது பின்னர் உயரம் h இல் z அச்சில் உள்ள காந்தப்புலம் இப்படி இருக்கப் போகிறது இந்த ப்ராப்ளம் த்தை என்னால் செய்ய முடியும் இந்த டிஸ்க்வட்டு ஐ டெல்டா r அகலம் கொண்ட சிறிய வளையங்களாக பிரிக்கவும் ஒவ்வொரு வளையத்தின் காரணமாகவும் காந்தப்புலம் டெல்டா B ஐக் கணக்கிட்டு பின்னர் அதை சேர்க்கவும் எனவே இந்த வளையத்தின் காரணமாக புலத்தை z உயரத்தில் கணக்கிடுவேன் இப்போது எனக்குத் தெரியும் கரண்ட் I உடன் ஆரம் r இன் வளையம் இருந்தால் பின்னர் z உயரத்தில் இதன் காரணமாக காந்தப்புலம் என்பது வேறு ஒன்றுமில்லைஅது மூயு 0 I டிவைடட் பை 2 r 2 டிவைடட் பை r 2 பிளஸ் z 2 32 அது z திசையில் உள்ளது தற்போதைய விஷயத்தில் இந்த கதிரின் காரணமாக I உடன் ஒத்திருக்க போகிறேன் எனவே இப்போது அதை இப்படி செய்வோம் Bz 0I2 r2r2z232 எனவே நான் இந்த டிஸ்க்வட்டு ஐ பார்த்தால் தடிமன் டெல்டா r ஆரம் r கொண்ட வளையத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் கரண்ட் என்பது நான் ஒரு யூனிட் நேரத்திற்கு செலுத்தும் சார்ஜ் க்கு சமம் தடிமனான அகல டெல்டா r இன் இந்த வளையத்தில் உள்ள சார்ஜ் இது ஏரியா 2 பை ஆர் டெல்டா ஆர் டைம்ஸ் சிக்மா டிவைடட் பை ஒரு வினாடி க்கு சமம் இந்த சார்ஜ் அதிர்வெண் நேரங்களில் ஒமேகா டிவைடட் பை 2 பை முறைக்கு கடந்து செல்கிறது எனவே இது சிக்மா ஆர் டெல்டா ஆர் க்கு சமம் இது இந்த வளையத்தில் உள்ள கரண்ட் மின்னோட்டம் ஆகும் ஆகும் எனவே இதன் காரணமாக இந்த சிறிய டெல்டா B என்பது மூயு 0 டிவைடட் பை 2 சிக்மா r டெல்டா r டைம்ஸ் r 2 ஒமேகா டிவைடட் பை r 2 பிளஸ் z 2 32 ஆகும் r2r2z232 Bzz0σω20Rr3drr2z232 ஆகையால் மொத்த B என்பது z உயரத்தில் z திசையில் இருக்கும் இது மூயு 0 ஆக இருக்கும் அல்லது ஒரு ஒமேகா இருக்கிறது எனவே இது மூயு 0 சிக்மா ஒமேகா டிவைடட் பை 2 இன்டகரல் ஒருங்கிணைப்பின் 0 முதல் R வரை r 3dr டிவைடட் பை r 2 பிளஸ் z 2 32 இந்த இன்டகரல் ஐ ஒருங்கிணைப்பின் கணக்கிடுவது மிகவும் எளிதானது நீங்கள் பல வழிகளில் கணக்கிடலாம் ஆனால் நான் r ஐ z டேன்ஜெண்ட் தீட்டா dr க்கு சமமாக எழுதலாம் அல்லது வேறு சில மாற்றங்களையும் செய்ய முடியும் என்று பார்ப்போம் பின்னர் dr என்பது z சீகாண்ட் 2 தீட்டா என்பதற்கு சமமாக எழுதலாம் rztanθdrzsec2θdθ B0σω2 0Rz z3θ zθdθ z3 0σωz2 0Rz dθ 0σωz2 0Rz dcosθ 0σωz2 1ZR2z21 x2x2dx xcosθ இது மூயு 0 சிக்மா ஒமேகா டிவைடட் பை 2 இன்டகரல் ஒருங்கிணைப்பின் 0 முதல் டான் இன்வெர்ஸ் தலைகீழ் R டிவைடட் பை z வரை r 3 என்பது z 3டான் 3 தீட்டாவாக மாறும் மற்றும் z சீகாண்ட் 2 தீட்டா d தீட்டா டிவைடட் பை z 3 சீகாண்ட் 3 தீட்டா நாம் சில டெர்ம்ஸ் ஐ கான்செல் செய்வோம் Z கியூப் கான்செல் ஆகிறது சீகாண்ட் 2 தீட்டா கான்செல் செய்வது எனக்கு சீகாண்ட் தீட்டாவைக் கொடுக்கும் எனவே இது மூயு 0 சிக்மா ஒமேகா டிவைடட் பை 2 இன்டகரல் ஒருங்கிணைப்பின் 0 முதல் டான் இன்வெர்ஸ் தலைகீழ் R டிவைடட் பை z வரை சைன் 3 தீட்டா டிவைடட் பை கோசைன் 2 தீட்டா மாறுகிறது இது கணக்கிட எளிதான ஒரு இன்டகரல் ஒருங்கிணைப்பு ஆகும் நான் இதை மூயு 0 சிக்மா ஒமேகா டிவைடட் பை 2 இன்டகரல் ஒருங்கிணைப்பின் 0 முதல் டான் இன்வெர்ஸ் தலைகீழ் R டிவைடட் பை z வரை சைன் 2 தீட்டா டிவைடட் பை கோசைன் 2 சைன் தீட்டா d தீட்டா என எழுதலாம் நான் இதை முன்னால் மைனஸ் அடையாளத்துடன் d கொசைன் தீட்டா என எழுதுவேன் இப்போது கொசைன் 2 தீட்டாவை x 2 ஆக எடுத்துக்கொள்கிறோம் எனவே இது மைனஸ் மூயு 0 சிக்மா ஒமேகா டிவைடட் பை 2 வாக மாறுகிறது தீட்டா 0 வில் கொசைன் தீட்டா 1 க்கு சமம் தீட்டாவில் டான் இன்வெர்ஸ் தலைகீழ் R டிவைடட் பை z கொசைன் தீட்டா என்பது z டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆப் r 2 பிளஸ் z 2 என்னிடம் 1 மைனஸ் x 2 டிவைடட் பை x 2 dx உள்ளது அங்கு x என்பது கொசைன் தீட்டா ஆகும் 0σωz2 ZR2z21d1x2 1 0σωz2 1 R2z2z 1zR2z2 0σωz2 R22z2zR2z2 2z எனவே இது மூயு 0 சிக்மா ஒமேகா டிவைடட் பை 2 இன்டகரல் ஒருங்கிணைப்பின் z டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆப் R 2 பிளஸ் z 2 முதல் 1 வரை dx 1 டிவைடட் பை x 2 மைனஸ் 1 க்கு சமம் நான் மைனஸ் அடையாளத்தை மாற்றி வரம்புகளை மாற்றியுள்ளேன் எனவே இது மூயு 0 சிக்மா ஒமேகா டிவைடட் பை 2 உள்ளே எனக்கு மைனஸ் 1 டிவைடட் பை x இன்டகரல் ஒருங்கிணைப்பின் z டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆப் R 2 பிளஸ் z முதல் 1 வரை மைனஸ் x இன்டகரல் ஒருங்கிணைப்பின் z டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆப் R 2 பிளஸ் z 2 முதல் 1 வரை செல்கிறது மேலும் இது எனக்கு மூயு 0 சிக்மா ஒமேகா டிவைடட் பை 2 மைனஸ் 1 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆப் R 2 பிளஸ் z 2 டிவைடட் பை z மைனஸ் 1 பிளஸ் z டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆப் R 2 பிளஸ் z 2 தருகிறது எனவே பதில் மூயு 0 சிக்மா ஒமேகா டிவைடட் பை 2 ஆகவும் R 2 பிளஸ் 2 z 2 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆப் R 2 பிளஸ் z 2 மைனஸ் 2 ஆகவும் வெளியே ஒரு z உள்ளது மேலும் இங்கே ஒரு z இருந்தது என்று பார்ப்போம் எனவே இந்த z இங்கே உள்ளது இந்த z இங்கே உள்ளது இந்த z இங்கே உள்ளது z இங்கே உள்ளது இந்த z இங்கே உள்ளது இந்த z இங்கே வருகிறது z இங்கே வருகிறது இது உங்கள் பதில் எனவே இந்த z பின்னர் கான்செல் செய்கிறது இதை நான் கான்செல்செய்யலாம் இது 2 z மற்றும் இது தான் எனது பதில் அடுத்துப்ராப்ளம் எண் 9 நீளம் L கொண்ட மெல்லிய சாலினாயிட் ஐ கவனியுங்கள் எங்களிடம் நீளம் L மற்றும் ஆரம் a கொண்ட மெல்லிய சொலினாய்டு உள்ளது L என்பது a ஐ விட மிக மிக அதிகம் எனவே நான் அதை ஒரு வளையம் வடிவமாக மாற்றும்போது இந்த ஆரம் R என்பது a ஐ விட மிக மிக அதிகம் இது ஒரு வளையம் போல வளைந்திருக்கும் இதனால் அது ஒரு டொரிட் ஆக மாறும் இது ஆரிஜின் இன் மையத்தில் வைக்கப்படுகிறது எனவே இது தான் ஆரிஜின் தோற்றம் மற்றும் அது அச்சு z அச்சாகும் எனவே z அச்சு திரையில் இருந்து வெளிவருகிறது மற்றும் அதில் உள்ள காந்தப்புலம் Φ திசையில் உள்ளது எனவே இது Φ திசையில் செல்லும் ஒரு காந்தப்புலத்தைக் கொண்டுள்ளது சொலினாய்டு ஒரு கரண்ட் மின்னோட்ட I ஐ எடுத்து செல்கிறது அதாவது இது ஒரு கரண்ட் மின்னோட்ட I ஐக் கொண்டு செல்கிறது மற்றும் இது N திருப்பங்களைக் கொண்டுள்ளது எனவேஇது ஒரு கரண்ட் மின்னோட்டம் I ஐக் கொண்டு செல்கிறது மற்றும் இது N திருப்பங்களைக் கொண்டுள்ளது இதனால் ஒரு யூனிட் நீளத்திற்கு சுற்றுகளின் திருப்பங்களின் எண்ணிக்கை N டிவைடட் பை L ஆகும் சமன்பாடுகளின் ஒற்றுமையை கணக்கில் எடுத்துக் கொள்வதன் மூலம் கார்ல் B இன் சமன்பாடுகளின் ஒற்றுமையை நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ள விரும்புகிறோம் அதாவது கார்ல் B என்பது மூயு 0 j க்கு சமம் மற்றும் கார்ல் A என்பது B க்கு சமம் இப்போது z அச்சில் இந்த டொரிட்டுக்கான வெக்டர் திசையன் போடன்சியல் ஆற்றலைஐ z உயரத்தில் கண்டறியவும் B0J A B எனவே இந்த B புலம் பை திசையில் சுற்றி வருவதால் நான் இந்த டொரிட்டை வரை படமாக்கப் போகிறேன் என்று பார்ப்போம் இதை நான் Φ திசையில் அதனுடன் தொடர்புடைய பி ஐ ஒரு வளையத்தில் சுற்றி வரும் கரண்ட் மின்னோட்டம் I க்கு ஒத்ததாக ஆக்குங்கள் ஏனெனில் அடிப்படை சமன்பாடுகள் ஒன்றே B க்கான சமன்பாடு A உடன் சமமாக இருக்கும் அதாவது சமன்பாடு A யின் மூயு 0 J சமன்பாட்டிற்கு சமமாக இருக்கும் மற்றும் B என்பது ஒரே மாதிரி ரோல் ஆக இருக்கும் எனவே கரண்ட் I ஐக் கொண்டிருக்கும் ஒரு வளையம் என்னிடம் இருக்கிறதா என்று இப்போது பார்ப்போம் இப்போது நான் B க்கு தீர்த்தால் டெல் கிராஸ் B என்பது மூயு 0 J க்கு சமம் ஏற்கனவே அதைப் பார்த்தேன் மூயு 0 I டிவைடட் பை 2 ஆரம் R 2 டிவைடட் பைR 2 பிளஸ் z 2 32 I என்றால் என்ன I என்பது வேறு ஒன்றுமில்லை J டாட் d a இப்போது இதுபோன்ற சூழ்நிலையைப் பார்ப்போம் இந்த டொரிட் க்கு இந்த பி புலம் சுற்றிச் செல்லும் மற்றும் எனக்கு டெல் கிராஸ் A என்பது B க்கு சமம் ஆக உள்ளது B0J Bz 0I2 R2R2z232 A B B daϕ Az 2 R2R2z232 ϕπa2Bπa2NLI Azz a2NIL L2π2L2π2z232 எனவே A என்பது z திசையில் இருக்க வேண்டும் என்று நான் எழுத முடியும் எனவே இந்த அச்சில் z இன் செயல்பாடு மற்றும் அது இப்படி இருக்க வேண்டும் மூயு 0 I நான் இப்போது I ஐ B டாட் da ஆக மாற்றுவேன் இது ஃப்ளக்ஸ் ஆகும் எனவே வளையத்தின் வழியாக ஃப்ளக்ஸ் என்பது 2 R 2 டிவைடட் பைR 2 பிளஸ் z 2 32 இந்த பிளக்ஸ் என்றால் என்ன இப்போது இது மீதம் உள்ள மதிப்புகளை உள்ளே வைத்திருக்கிறது எனவே ஃப்ளக்ஸ் என்பது வேறு ஒன்றும் இல்லை அது π a 2 இது சொலினாய்டு யின் குறுக்குவெட்டு B அங்குள்ள புலம் இது பைa 2B இது வேறு ஒன்றும் இல்லை N டிவைடட் பை L I ஆகும் எனவே இது பை a 2 N I டிவைடட் பை L R 2 என்பது L டிவைடட் பை 2π 2 டிவைடட் பை L டிவைடட் பை 2பை 2 பிளஸ் Z 2 32 மற்றும் மீதமுள்ளவை அனைத்தும் அல்ஜிப்ரா இயற்கணிதம் மற்றும் உங்கள் பதிலை நீங்கள் கணக்கிடலாம் நான் அதை இங்கே சேர்க்க வேண்டும் அசைன்மென்ட் யில் நாங்கள் கொடுத்த பதில்களில் π 2 அல்லது ஏதேனும் ஒரு காரணி இல்லை என்று நினைக்கிறேன் தயவுசெய்து அதை சரிபார்க்கவும் எனவே அதை சரி செய்வோம் அது என்னவென்று பார்ப்போம் இது π a 2 N I L 2 டிவைடட் பை 4 பை 2L L 2 பிளஸ் 4 π 2Z 2 32 மற்றும் 8π 3 Azza2NIL2×8342L L242z232 2a2NILL242z232 மேலும் 2 இன் காரணி உள்ளது இங்கே 2 இன் காரணி உள்ளது எனவே இந்த 8 கான்செல் ஆகிறது π 2 கான்செல் ஆகிறது மற்றும் எனக்கு a π 2 கிடைக்கிறது இந்த L என்பது அந்த L உடன் கான்செல் ஆகிறது எனவே நாம் இங்கு பெறும் இறுதி பதில் பை 2a 2 NIL டிவைடட் பை L 2 பிளஸ் 4 π 2 z 2 32 ஆகவே நாங்கள் அந்த வேலையில் அளித்த பதில்களில் π 2 ன் ஒரு காரணியை காணவில்லை என்று நினைக்கிறேன் இறுதியாக கடைசி ப்ராப்ளம் ஒமேகா வுடன் சுழலும் மற்றும் சார்ஜ் சிக்மாவைக் கொண்டிருக்கும் இந்த டிஸ்க் இன் வட்டின் z அச்சில் காந்த வெக்டர் திசையன் போடன்சியல் திறன் இருக்கும் என்று சொல்லும் நாம் டெல்2 A சதுர சமன்பாட்டைப் பயன்படுத்த விரும்புகிறோம்இது மைனஸ் மூயு 0 J சமன்பாட்டிற்கு சமமாக இருக்கும் இதில் விஷயத்தில் J என்பது சர்பேஸ் கரண்ட் மேற்பரப்பு மின்னோட்டம் K ஆக மட்டுமே இருக்கப் போகிறது என்பதை ஏற்கனவே கண்டுபிடித்தோம் இது வேறு ஒன்றுமில்லை சிக்மா 2πr டிவைடட் பை டெல்டா r இது இந்த வளையத்தால் மையத்தில் இருந்து r தூரத்தில் கொண்டு செல்லும் மின்னோட்டம் ஆகும் இது டெல்டா ஆர் டைம்ஸ் ஒமேகா டிவைடட் பை 2 π என்பது J திசையில் இருக்கும் அல்லது K என்பது பை திசையில் இருக்கும் 2A 0JJ K σ2πr rr 2π σrω 2Ax 0Jx 2Ay 0Jy Az0 எனவே இது இந்த 2 π கான்செல் ஆகிறது டெல்டா ஆர் கான்செல் ஆகிறது நீங்கள் சிக்மா ஆர் ஒமேகாவை பை திசையில் பெறுவீர்கள் இப்போது பாய்சன் சமன்பாடு டெல் 2 A ஐப் பயன்படுத்துவது மைனஸ் மூயு 0 J க்கு சமம் எனவே டெல் 2 A x என்பது மைனஸ் மூயு 0 Jx க்கு சமம் மற்றும் டெல் 2 A y என்பது மைனஸ் மூயு 0 Jy க்கு சமம் ஆகும் A என்பது பை இன் திசையில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் காணலாம் ஏனென்றால் J என்பது பை இன் திசையில் உள்ளது ஆனால் z அச்சில் தனித்தனியாக நன்கு வரையறுக்கப்பட்ட பை எதுவும் இல்லை எனவே z அச்சில் A என்பது 0 ஆக இருக்கும் அது உங்கள் பதில் எனவே இது எங்களுக்கு அசைன்மென்ட் 4 ஐ நிறைவு செய்கிறது